டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் களின் மாடியுல் 23 க்கு வரவேற்கிறோம் அப்ளிகேஷன் டிசைன் மற்றும் டெவலப்மென்ட் குறித்து நாம் டிஸ்கஸ் செய்து வருகிறோம் இது சம்பந்தமாக இது மூன்றாவது மற்றும் முடிவான மாடியுல் ஆகும் கடந்த மாடியுல் இல் அப்ளிகேஷன் ஆர்க்கிடெக்சர் இன் ராபிட் டெவலப்மென்ட் ப்ராசஸ் கள் மற்றும் பர்பாமன்ஸ் மற்றும் செக்யூரிட்டி ஆகியவற்றின் பல்வேறு கிளிம்ஸ் களை பற்றி டிஸ்கஸ் செய்தோம் மேலும் மொபைல் ஆப் ஐ செய்வதற்கு என்ன தேவை என்பதைப் பொறுத்தவரை ஒரு பார்வை பார்த்தோம் இந்த மாடியுல் இல் ஒரு லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் அடிப்படையில் கேஸ் ஸ்டடி ஐ செய்வோம் ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் டிசைன் ற்கு பிரண்ட்எண்டு நம்பர் டிசைன் கள் உள்ளன மிடில் டயர் பிசினஸ் லாஜிக் டிசைன் உள்ளது மற்றும் டேட்டாபேஸ் டிசைன் இன் அடிப்படையில் இஸ்யூ கள் இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பதால் அதற்கான ஸ்கீமா ஐ டிசைன் செய்ய ட்ரை செய்வோம் நாம் டிபிஎம்எஸ் கோர்ஸ் இல் இருப்பதால் அப்ளிகேஷன் டிசைன் இன் முழு அம்சங்களிலும் நான் கவனம் செலுத்த மாட்டேன் ஆனால் டேட்டாபேஸ் ஆஸ்ப்பெக்ட் இல் நாங்கள் குறிப்பாக கவனம் செலுத்துவோம் எனவே நாங்கள் ஒரு லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் அடிப்படை தேவை ஸ்பெசிஃபிகேஷன் உடன் தொடங்குவோம் அதிலிருந்து தொடக்கத்திலிருந்தே வெவ்வேறு என்டிட்டி கள் மற்றும் ஆட்டிரிபியூட் கள் மற்றும் அவற்றின் ரிலேஷன்ஷிப் களைப் பிரித்தெடுக்க முயற்சிப்போம் மேலும் நாங்கள் ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா ஐ உருவாக்கி டிப்பன்டென்சி பற்றிய பல்வேறு நோஷன் களைப் பயன்படுத்துவோம் எப்படி கொறி களை எழுதி அந்த ஆஸ்ப்பெக்ட் களை ரீபைன் செய்து இந்த சிக்கலுக்கான ஸ்கீமா ஐ பைனலைஸ் செய்வோம் எனவே அதன் மூலம் செயல்படுவோம் எனவே லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் மாடியுல் களை அவுட்லைன் செய்யலாம் எனவே இது ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்க்ஷன் ஆகும் எனவே ஆனால் இன்னும் நீங்கள் உண்மையில் மீதமுள்ள வீடியோவைப் பார்க்கும்போது இது இந்த வேலையில் சிந்தனைக்கு நிறைய தரும் மேலும் இந்த பேஜ் லிருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க அல்லது இந்த பேஜ் ஐ தனித்தனியாக வைத்திருக்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் நீங்கள் அதை அடிக்கடி ரெப்பர் செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட புக் கள் மற்றும் 10000 க்கும் மேற்பட்ட மெம்பர் களைக் கொண்ட ஒரு இன்ஸ்டிட்யூட் லைப்ரரி ஐ பற்றி விரைவாகப் பேசுவோம் அவர்கள் வழக்கமாகப் செய்யக்கூடிய புக் இஸ்யூ களைப் வெளியிடுவதோடு அந்தக் பீரியட் இல் எக்ஸ்பெயரி ஆகும் அல்லது அதற்கு முன்பும் லைப்ரரி தேவைகளும் மெம்பர் களை புக் களை மேனேஜ் செய்வதற்கான ஒரு லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மற்றும் இஸ்யூ ரிட்டன் ப்ராசஸ் ஆகும் எனவே இந்த அம்சங்களை நாம் கவனித்து வருவது புக் களை பிராக்யூரிமெண்ட் செய்வது மற்றும் புக் களின் ஆர்கனைசேஷன் மற்றும் பலவற்றை அல்ல இப்போது ஒவ்வொரு புக் கிற்கும் கொடுக்கப்பட்டிருப்பது டைட்டில் ஆத்தர் பப்ளிஷேர் முதலியன ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் ஐ என் நம்பர் ஆக்சஷன் நம்பர் பல வேறுபட்ட ஆட்டிரிபியூட் கள் உள்ளன என்பதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் நீங்கள் வெளியிடும் எந்த புக் கிலும் ஒரு ஐ என் நம்பர் உள்ளது அது இன்டர்நேஷனல் நம்பர் ஆக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த புக் ஐ நீங்கள் யூனிக்லி ஐடன்றிபை செய்ய முடியும் எனவே நாம் இங்கே பாலோ செய்யும் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் புக் ஐ பற்றி பேசுகிறோம் என்றால் அதில் ஒரு ஐ என் நம்பர் உள்ளது ஆனால் அந்த நம்பர் உண்மையில் புக் ற்கு யூனிக் ஆனது என்று அர்த்தமல்ல புக் இன் ஒரு குறிப்பிட்ட காபிக்கு அல்ல எனவே நீங்கள் புக் இன் மூன்று காபிகளை வாங்கி லைப்ரரி இல் வைத்தால் இந்த மூன்று காபிகளையும் மற்றொரு நம்பர் மூலம் தனித்தனியாக ஐடன்றிபை செய்ய வேண்டும் இது பொதுவாக ஆக்சஷன் நம்பர் என்று அழைக்கப்படுகிறது எனவே நேச்சுரலி LIS இல் ஒவ்வொரு புக் லும் ஐ என் நம்பர் இருக்க வேண்டும் அது எந்த புக் என்று சொல்லும் ஆக்சஷன் நம்பர் மற்றும் அது எந்த குறிப்பிட்ட காபி என்று சொல்லும் ஆக்சஷன் நம்பர் இருக்க வேண்டும் ஏனெனில் அவை மெம்பர் சைட் இல் உள்ள லைப்ரரி இல் ஒரே புக் இன் பல காபிகள் இருக்கலாம் மெம்பர் கள் நான்கு கேட்டகிரி கள் ஆக உள்ளனர் ஸ்டூடண்ட்ஸ் கள் மற்றும் facultyகள் ஆனால் ஸ்டூடண்ட்ஸ் கள் மத்தியில் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அல்லது ரீசேர்ச் ஸ்டூடண்ட்ஸ் கள் மற்றும் ஃபேக்கல்டி மெம்பர் கள் ஸ்டூடண்ட் அவர்களின் நேம் ரோல் நம்பர் டிபார்ட்மென்ட் ஜெண்டர் மொபைல் நம்பர் டேட் ஆப் பெர்த் மற்றும் அவர்கள் செய்யும் டிகிரி ஆகியவற்றால் குறிப்பிடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ஃபேக்கல்டி மெம்பர் ருக்கும் ஒரு நேம் எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மென்ட் ஜெண்டர் மொபைல் நம்பர் மற்றும் லைப்ரரி இன் டேட் ஆப் ஜாயினிங் ஆகியவற்றால் குறிப்பிடப்படுகிறது இந்த மெம்பர் களின் லைப்ரரி ஐ நிர்வகிக்க லைப்ரரி இல் ஒவ்வொரு மெம்பர் ருக்கும் ஒரு தனித்துவமான மெம்பர் நம்பர் ஐ வெளியிடுகிறது மேலும் ஒவ்வொரு மெம்பர் ரும் அவள் அல்லது அவர் இஸ்யூ செய்யக்கூடிய புக் களின் நம்பர் மற்றும் அந்த புக் களைத் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அதிகபட்ச கால அளவிற்கான அதிகபட்ச கோட்டா ஐ கொண்டுள்ளனர் எனவே வெவ்வேறு டைப் மெம்பர் க்கு வெவ்வேறு விவரக்குறிப்புகள் உள்ளன இந்த லைப்ரரி களால் குறிப்பிடப்பட்டுள்ள பொது விதி வெவ்வேறு கோட்டா யும் வெவ்வேறு டுரேஷன் யும் கொண்டிருக்கலாம் புக் வேறொருவருக்கு வழங்கப்படாவிட்டால் இயல்பாகவே ஒரு மெம்பர் க்கு புக் இஸ்யூ இல் இருக்கலாம் அதே புக் இன் மற்றொரு காபி ஏற்கனவே அதே மெம்பர் க்கு வழங்கப்பட்டிருந்தால் அந்த மெம்பர் க்கு அந்த புத்தகம் வழங்கப்படாது எனவே ஒரே புக் இன் இரண்டு காபிகளை ஒரே நேரத்தில் நீங்கள் இஸ்யூ செய்ய முடியாது ஒரு மெம்பர் டிபால்ட் ஆக இருந்தால் எந்தவொரு இஸ்யூ யும் செய்யப்படமாட்டாது இது ஏற்கனவே இஸ்யூ செய்யப்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிற புக் களை இஸ்யூ செய்யப்படும் நேரத்தில் மெம்பர் ஏற்கனவே இஸ்யூ இன் டுரேஷன் ஐ தாண்டிவிட்டார் அவை ஓவர்டியூ எனவே ரிட்டன் செய்வதற்கு தாமதமாகிவிட்டன எந்தவொரு இஸ்யூ ம் அனுமதிக்கப்படாது வெளிப்படையாக கோட்டா மீறினால் அனுமதிக்கப்படும் மேலும் நாம் நேம் ஐ பற்றி பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு நேம் க்கும் இரண்டு நேம் கள் முதல் நேம் மற்றும் கடைசி நேம் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இதுதான் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் டேபிள் ஐ ரேபிரசன்ட் செய்வதற்கும் கொறி களை மேனேஜ் செய்வதற்கும் ஒரு நல்ல ரெலேஷனல் ஸ்கீமா ஐ உருவாக்க வேண்டும் எனவே சில சாம்பிள் கொறி களை விரைவாகப் பார்ப்போம் இது ஒரு இன்டிகேடிவ் சாம்பிள் இப்போது நேச்சுரலி உங்களுக்கு நிறைய மெம்பர் களின் கேட்டகிரி களைச் ஆடிங் அல்லது ரிமோவிங் செய்வதற்கான இன்சட் டெலிட் அப்டேட் டைப் கொறி கள் புத்தகங்களை சேப் செய்வதற்கு தேவை எனவே ஒரு டைப் மெம்பர் இன் கோட்டா ஐ ஆடிங் அல்லது ரிமோவிங் குறித்த டுரேஷன் ஆகியவை நாம் சரிபார்க்க விரும்பும் கொறி கள் ஆகும் கிவன் டைட்டில் உடன் லைப்ரரி இல் கிவன் புக் இருந்தால் அது கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றின் விவரங்கள் லிஸ்ட் ப்பட வேண்டும் அல்லது லைப்ரரி இல் ஒரு புக் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே நான் ஆத்தர் என்று சொன்னால் நாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு புக் ஐ கண்டுபிடிக்க முடியும் ஒரு புக் இன் காபி ஐ என் நம்பர் ஐ குறிப்பிட்டால் அது இஸ்யூ இல் லைப்ரரி இல் கிடைக்கிறதா என்று எனவே ஒரே புக் இன் பல காபிகள் நான் சொன்னது போல் இருக்கலாம் என் நம்பர் ஐ கொடுத்தால் அது அனைத்து காபிகளையும் அனைத்து காபிகளின் ஆக்சஷன் நம்பர் ஐயும் அவற்றின் இஸ்யூ நிலையையும் திருப்பித் தரும் அவை இஸ்யூ செய்யப்பட்டதா அல்லது அவை அவைலபில் என்பதா என்பது அவைலபில் ஆக இருக்க வேண்டும் ஒரு மெம்பர் ன் இலவச கோட்டா ஐ சரிபார்க்க முடியும் நிச்சயமாக அது ஒரு மெம்பர் க்கு ஒரு புக் ஐ இஸ்யூ செய்யும் அம்சங்களைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் அவர்கள் லைப்ரரி இன் ரூல் களை சரிபார்க்க வேண்டும் ஒரு புக் ஐ ரெட்டான் தர முடியும் என்று கூறினார் எனவே இவை வழக்கமான கொறி களாகும் இதன் பின்னணியில் டேட்டாபேஸ் சிஸ்டம் டிசைன் செய்ய முயற்சிப்போம் எனவே நாங்கள் என்ன செய்வோம் கொடுக்கப்பட்டபடி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உடன் ஆரம்பத்தில் தொடங்குவோம் எனவே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட ஒரு காபிஐ வைத்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் வேறுபட்ட என்டிடி செட் கள் மற்றும் ஆட்டிரிபியூட் பிரித்தெடுக்க முயற்சிப்போம் இயற்கையாகவே முதல் என்டிடி செட் நாங்கள் அதைப் பிரித்தெடுப்போம் என்று சொன்னோம் அதை புக் கள் என்று அழைக்கிறோம் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட அறிக்கையை விவரக்குறிப்பில் கொடுத்துள்ளேன் எனவே அதிலிருந்து புத்தகங்கள் ஒரு என்டிடி செட் ஆக இருப்பதைக் காணலாம் மேலும் இது டைட்டில் ஆத்தர் நேம் போன்ற ஒரு ஆட்டிரிபியூட் களைக் கொண்டிருக்கும் இது ஒரு கலவையாகும் ஏனென்றால் அதற்கு முதல் நேம் மற்றும் கடைசி நேம் பப்ளிஷேர் இயர் ஐ என் நம்பர் மற்றும் ஆக்சஷன் நம்பர் ஆகும் எனவே இவை புக் களுக்கு கிடைக்கும் ஆட்டிரிபியூட் களாகும் எனவே இது எனது முதல் என்டிடி செட் இரண்டாவது என்டிடி செட் ஸ்டூடண்ட் கள் எனவே இது ஸ்டூடண்ட் பற்றிய ஸ்டேட்மெண்ட் மற்றும் அந்த ஸ்டேட்மெண்ட் லிருந்து இங்கே அமைக்கப்பட்ட அந்த என்டிடி செட் ஸ்டூடண்ட் மற்றும் ஆட்டிரிபியூட் என்பது மெம்பர் நம்பர் என்பதை நாம் எளிதாகப் பிரித்தெடுக்க முடியும் ஏனென்றால் லைப்ரரி சிஸ்டம் இன் கான்டெக்ஸ் ட் இல் நிச்சயமாக நாங்கள் சொன்னது போல் ஸ்டூடண்ட் மெம்பர் ராக இருக்க வேண்டும் எனவே அது ஒரு மெம்பர் நம்பர் ஆக இருக்க வேண்டும் இது ஸ்டூடண்ட் ஒரு ரோல் நம்பர் ஐ கொண்ட composite பெயரை தனித்துவமாக இருக்க வேண்டும் எனவே ரோல் நம்பர் ஒரு யூனிக் பீல்டு என்று கருதுகிறோம் எனவே ஸ்டூடண்ட் களுக்கு ஒரே ரோல் நம்பர் இருக்கும் என்பது தெரியும் பின்னர் டிபார்ட்மெண்ட் ஜெண்டர் மொபைல் நம்பர் உள்ளது அது நல் ஆக இருக்கலாம் மற்றும் ஸ்டூடண்ட் பிறந்த தேதி என்பவை இந்த என்டிடி செட் க்கான வெவ்வேறு ஆட்டிரிபியூட் ஆகும் எனவே எங்களிடம் ஸ்டூடண்ட் களிடம் புக் கள் உள்ளன இதேபோல் நாங்கள் மீண்டும் பேக்கல்டி களைப் பெறுவோம் இந்த பிராசஸ் விவரக்குறிப்பிலிருந்து வெவ்வேறு பகுதிகளைப் பிரித்தெடுப்பதன் மூலம் தொடரும் எனவே இவை பேக்கல்டி களைப் பற்றிய ஸ்டேட்மெண்ட் ஆகும் மேலும் மெம்பர் நம்பர் நேம் ஐடி போன்ற ஆட்டிரிபியூட் களுடன் கூடிய ஒரு பேக்கல்டி என்டிடி செட் இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே ஒவ்வொரு மெம்பர் க்கும் தனித்துவமான மெம்பர் நம்பர் ஐ வழங்க முடியும் மேலும் 4 டைப் மெம்பர் கள் உள்ளனர் என்பது பற்றி லைப்ரரி பேசியுள்ளது எனவே இருக்கக்கூடும் என்பதற்கான ஆலோசனையை நாங்கள் கவனத்துடன் செய்கிறோம் எனவே மெம்பர் கள் இஸ்யூ யின் அடிப்படையில் லைப்ரரி உடன் தொடர்பு கொள்ள வேண்டிய என்டிடி செட் இல் இருப்பது போல் தெரிகிறது எனவே மெம்பர் நம்பர் மற்றும் உறுப்பினர் வகையைக் கொண்ட ஒரு என்டிடி செட் மெம்பர் களை உருவாக்குவோம் எனவே பல்வேறு வகையான அண்டர்கிராஜுவேட் போஸ்ட்கிராஜுவேட் பட்டதாரிகளை எடுக்கக்கூடிய இந்த நான்கு குறிப்பிட்ட மதிப்புகளில் ஒன்று வேறுபட்டது என்று சொல்லலாம் ரூல் கள் ஒதுக்கீட்டைப் பற்றி பேசின எனவே ஒவ்வொரு மெம்பர் ரும் அதன்படி மெம்பர் வகையாக இருப்பார்கள் எங்களுக்கு வெவ்வேறு கோட்டா இருக்கும் எனவே அவ்வாறு குறிக்க கோட்டா ஒரு என்டிடி செட் ஆக மாறுகிறது எனவே ஒரு டைப் வெவ்வேறு மெம்பர் வகைக்கு அதை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறோம் எத்தனை அதிகபட்ச புக் களை எடுக்க முடியும் மற்றும் அதிகபட்ச டுரேஷன் எது எனவே மாதங்களின் அடிப்படையில் அதிகபட்ச டுரேஷன் ஐ கூறுவோம் இந்த மூன்று ஆட்டிரிபியூட் களுடன் நாம் கோட்டா ஐ கொண்ட ஒரு என்டிடி செட் ஐ கொண்டிருப்போம் இங்கே நான் மற்றொரு என்டிடி செட் ஊழியர்களைப் பற்றி பேசுகிறேன் நீங்கள் மீண்டும் ஸ்பெசிஃபிகேஷன் ஐ கவனமாகப் படித்தால் இந்த ஊழியர்களைப் பற்றி மொத்த ஸ்பெசிஃபிகேஷன் இல் குறிப்பிடப்படவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் நாங்கள் லாஜிக்கலி சிந்தித்தால் இதுதான் நாம் அடிக்கடி செய்ய வேண்டியது ஓரளவு போன்ற ஒரு நடைமுறை ஸ்பெசிஃபிகேஷன் நாம் கையாளும் போது நான் இங்கு கொடுத்தது என்னவென்றால் ஸ்பெசிஃபிகேஷன் ற்கு அப்பால் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் எனவே புக் கள் ஸ்டூடண்ட் களின் faculty இஸ்யூ செயல்முறை கோட்டா கோட்டா மற்றும் எல்லாவற்றையும் கொண்ட லைப்ரரி இருந்தால் அதைப் பற்றி சிந்தியுங்கள் நிச்சயமாக அவர்கள் லைப்ரரி இன் சில ஊழியர்களாக இருக்க வேண்டும் அது உண்மையில் இந்த செயல்பாட்டை எல்லாம் செய்யும் எனவே அவர்கள் டேட்டாபேஸ் இல் இந்த லாக் இன் செய்து உண்மையில் ஒரு புக் ஐ வேலிடிட்டி செக் செய்து புக் ஐ வழங்க முடியும் எனவே எங்களிடம் ஒரு என்டிடி செட் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நிச்சயமாக ஒரு ஊழியருக்கு நேம் மற்றும் ஐடி இருக்க வேண்டும் அதில் ஐடி யூனிக் ஆக இருக்க வேண்டும் ஜெண்டர் மொபைல் நம்பர் மற்றும் ஜாயினிங் தேதி எனவே இது என்டிடி செட் களின் டிசைன் ற்கு ஒரு இது கஸ்டமர் ரிடமிருந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் வாய்ப்பு எழும்போது ஆனால் டிசைன் ஐ முழுமையாக்க இதுபோன்ற ஒன்று இருக்க வேண்டும் எனவே இவை வெளிப்படையாக உடனடியாகக் காணக்கூடிய என்டிடி செட் நாம் காணுவது எனவே நாம் இப்போது சரிபார்க்க வேண்டிய மற்றொரு பகுதி ஒரு ரெலேஷன்ஷிப் எனவே இந்த விஷயத்தில் ரெலேஷனல் ஸ்டேட்மெண்ட் ஐ நாங்கள் மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம் புக் கள் மெம்பர் களால் லோன் ஆக வழங்கப்படுகின்றன மற்றும் ஒரு பீரியட்ற்குப் பிறகு திரும்பி வருகின்றன புக் மெம்பர் ளை நிர்வகிக்க மற்றும் இஸ்யூ ரிட்டன் ப்ராசஸ் ற்கு லைப்ரரி ற்கு ஒரு எல் எஸ் தேவைப்படுகிறது எனவே நிச்சயமாக புத்தகங்களில் ஸ்டூடண்ட் அல்லது பேக்கல்டி களிடையே பிரச்சினை தொடர்பான ரெலேஷன் இருக்க வேண்டும் எனவே இந்த ரெலேஷன்ஷிப் ஐ ஒரு புறத்தில் நாம் லுசிலி வரையறுக்கிறோம் அங்கு புக் கள் இருக்க வேண்டும் மறுபுறம் சம்பந்தப்பட்ட என்டிடி செட் ஸ்டூடண்ட் அல்லது பேக்கல்டி களாக இருக்கும் எனவே நான் இதை ஒரு ரெலேஷன்ஷிப் ஆக இங்கு குறிப்பிடுகிறேன் ஆனால் உண்மையில் ஸ்டூடண்ட் கள் மற்றும் புக் கள் மற்றும் பேக்கல்டி மற்றும் புபுக் களுக்கு இடையில் இஸ்யூ உள்ளது எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பதை இப்போது நாம் காண வேண்டும் நிச்சயமாக மாணவர்கள் அல்லது பேக்கல்டி கள் நூலகத்தின் தனித்துவமான மெம்பர் நம்பர் ஆல் அடையாளம் காணப்படுகிறார்கள் அவை புக் கள் வழங்கப்பட்டுள்ளன மீண்டும் நாங்கள் ஐ என் நம்பர் ஐ பற்றி பேசவில்லை என்பதை நினைவில் கொள்க ஏனென்றால் புக் இன் பல காபி களுக்கு ஐ என் நம்பர் ஒரே மாதிரியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வெளியிடும் போது ஒரு குறிப்பிட்ட காபிஐ இஸ்யூ செய்வீர்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட காபிக்கு தனித்துவமான அந்த ஆக்சஷன் நம்பர் ஐ கண்காணிக்க வேண்டும் எனவே இவை இரண்டு ஆட்டிரிபியூட் களாகும் அவை நிச்சயமாக ரெலேஷன்ஷிப் இல் ஈடுபடும் பின்னர் அவற்றின் சொந்த ஆட்டிரிபியூட் களின் ரெலேஷன்ஷிப் களை நீங்கள் அடிக்கடி நினைவு கூர்வீர்கள் எனவே இங்கே ஒரு இஸ்யூ பதிவு செய்யப்பட வேண்டிய தேதி உள்ளது ஏனென்றால் இது போன்ற நிலைமைகளை நாங்கள் சரிபார்க்க விரும்புகிறோம் பாரோயர் புக் இஸ்யூ செய்திருந்தால் எத்தனை மாதங்களுக்கு அவர் அல்லது அவள் அந்த புக் ஐ வைத்திருக்கிறார்கள் எனவே புக் எப்போது இஸ்யூ செய்யப்பட்டது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே இது ஸ்டூடண்ட் கள் அல்லது பேக்கல்டி களிடமோ அல்லது புக் களிலோ இந்த ரெலேஷன்ஷிப் இல் ஈடுபட்டுள்ள எந்தவொரு என்டிடி செட் லும் இல்லாத ஒரு ஆட்டிரிபியூட் ஆகும் ஆனால் இது குறிப்பிடப்பட வேண்டிய ரெலேஷன்ஷிப் இன் ஒரு ஆட்டிரிபியூட் ஆகும் நிச்சயமாக இந்த ரெலேஷன்ஷிப் மெனி ரு மெனி ரிலேஷன் ஆகும் ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்டூடண்ட் ம் அல்லது பேக்கல்டி களும் பல புக் களை வெளியிடலாம் ஒவ்வொரு புக் கமும் வெவ்வேறு விதமாக இஸ்யூ செய்யப்படலாம் ஆனால் எந்தவொரு தருணத்திலும் அதை பராமரிக்க விரும்பினால் இது ஒன்றுக்கு பல என்று பொதுவாகக் கூறலாம் ஒரு நபரால் மட்டுமே புக் ஐ வழங்க முடியும் எனவே நீங்கள் அதை அந்தக் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது பலருக்கு இருக்காது இது பலருக்கு ஒன்று என்று கருதப்படும் எனவே இந்த கண்டுபிடிப்பை ஒரு ஆட்டிரிபியூட் மற்றும் ரெலேஷனல் கள் ஆகியவற்றைக் கண்டுபிடித்து இப்போது ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா உடன் தொடங்குவோம் எனவே நான் இங்கே என்ன செய்தேன் ஒவ்வொரு என்டிடி செட் ற்கும் ரெலேஷனல் ஸ்கீமா இன் அடிப்படையில் நான் அதே பெயரில் ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா ஐ உருவாக்கியுள்ளேன் மேலும் அந்த ரெலேஷனல் ஸ்கீமா இன் ஆட்டிரிபியூட் களாக அடையாளம் காணப்பட்ட ஆட்டிரிபியூட் களை வைத்திருக்கிறேன் எனவே நாம் அடையாளம் கண்டவுடன் இது மிகவும் நேராக முன்னோக்கி உள்ளது இந்த அடையாள செயல்முறையை அசல் விவரக்குறிப்பிலிருந்து உருவாக்கியது இது மிகவும் நேரடியான முன்னோக்கு செயல்முறையாகும் அங்கு நீங்கள் அமைத்துள்ள ஒவ்வொரு நிறுவனத்தையும் ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா ஆக மாற்றுவோம் மேலும் நாங்கள் அங்குள்ள ரெலேஷன்ஷிப் ஐ மாற்றியுள்ளோம் இங்கு புக் இஸ்யூ என்று அழைக்கப்படும் ஒரு ரெலேஷன் உள்ளது ஏனெனில் புக் இஸ்யூ ஐ நீங்கள் காணலாம் இதுவும் நாங்கள் மாற்றியுள்ளோம் மெம்பர் நம்பர் மற்றும் ஆக்சஷன் நம்பர் ணின் இரண்டு ஆட்டிரிபியூட் உள்ளடக்கிய ரெலேஷனல் ஸ்கீமா ஆகும் எனவே இதைச் செய்தபின் இது பின்னர் பகுதிகளை எவ்வாறு பரப்புகிறது என்பதைப் பார்ப்போம் அடுத்த பணி ஸ்கீமா இன் ரிபைன்மென்ட் ஆகும் எனவே இப்போது ரெலேஷனல் ஸ்கீமா கிடைக்கக்கூடிய நேரம் இது முதல் ஸ்கீமா கிடைக்கிறது எனவே இப்போது இந்த ஸ்கீமா ஐ ரிபைன்மென்ட் செய்வதற்கும் இறுதி செய்வதற்கும் ரெலேஷனல் டிசைன் இன் அனைத்து வெவ்வேறு கருத்துக்களையும் நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே என்ன செய்வார் ஒவ்வொரு ரெலேஷனல் ஸ்கீமா ஐயும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மேலும் செயல்பாட்டு சார்புகளை அடையாளம் காண முயற்சிப்போம் மேலும் கீ யை அடையாளம் காண அதைப் பயன்படுத்துவோம் எனவே நான் புக் களின் ரெலேஷனல் ஸ்கீமா ஐ பார்த்தால் ஐ என் நம்பர் → டைட்டில் ஆத்தர் ஃபர்ஸ்ட் நேம் பேக்கல்டி கள் லாஸ்ட் நேம் பப்ளிஷேர் இயர் ஆகவே நேம் ஒரு கலப்பு ஆட்டிரிபியூட் கூறு எனக் கூறப்படுவதால் ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் ஆகிய இரண்டு வெவ்வேறு ஆட்டிரிபியூட் களைப் பயன்படுத்த நான் இங்கு வடிவமைத்துள்ளேன் என்பதையும் இங்கே நீங்கள் கவனிக்கலாம் எனவே இந்த செயல்பாட்டு டிப்பன்டென்சே எங்களிடம் உள்ளது இது ஐ என் நம்பர் ஐ கொடுத்தால் இந்த விவரங்கள் எனக்குத் தெரியும் ஆனால் நிச்சயமாக ஆக்சஷன் நம்பர் என்னவென்று எனக்குத் தெரிவிக்கவில்லை ஏனெனில் பல காபி கள் இருக்கக்கூடும் ஆனால் மற்றொரு செயல்பாட்டு டிப்பன்டென்சே இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரே புக் இன் ஒவ்வொரு காபியிலும் ஒரே ஐ என் நம்பர் இருக்க வேண்டும் எனவே ஆக்சஷன் நம்பர் ஐ கொடுத்தால் ஐ என் நம்பர் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவே ஆக்சஷன் நம்பர் → ISBN நம்பர் எனவே நீங்கள் இதில் மாதிரி கணக்கீட்டைச் செய்தால் இதன் முக்கிய அம்சம் ஆக்சஷன் நம்பர் என்பதை நீங்கள் எளிதாகக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே இதுதான் தற்போது எங்களிடம் உள்ளது இதுதான் இப்போது நாங்கள் செய்துள்ளோம் எனவே வெவ்வேறு ஆக்சஷன் நம்பர் களைக் கொண்ட ஒரு புக் இன் ஐந்து காபி கள் இருந்தால் அவை முக்கியமாக இருந்தன அவை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கலாம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே என்னிடம் ஒரே ஐ என் நம்பர் இருந்தால் நான் பல ஆக்சஷன் நம்பர் களைக் கொண்டிருக்க முடியும் எனவே வேறுபட்ட காபி கள் உள்ளன ஆனால் இரண்டு புக் களின் ஆக்சஷன் நம்பர் இருந்தால் நான் வருந்துகிறேன் இரண்டு புத்தகங்களின் ஐ என் நம்பர் ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த தலைப்பு ஆசிரியர் மற்றும் முதல் பெயர் கடைசி பெயர் இந்த ஆட்டிரிபியூட் அனைத்தும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் மற்றும் புத்தகத்தின் பல காபி கள் இருந்தால் அவை ஒவ்வொன்றும் தனித்தனி என்றி நம்பர் ஐ கொண்டிருப்பதால் அவை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி என்றி இருக்கும் ஆனால் அவற்றின் ஐ என் நம்பர் மற்றும் எல்லாவற்றையும் தேவையற்றதாக இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட ரெலேஷனல் ஸ்கீமா ற்கு உண்மையில் புக் இன் காபிகளில் பணிநீக்கம் இருப்பதை நாம் எளிதாகக் காணலாம் மேலும் இதை முறையான கோட்பாட்டிலிருந்து பார்க்க விரும்பினால் விசைகள் ஆக்சஷன் நம்பர் என்பதை எளிதாக சரிபார்க்கலாம் என் நம்பர் → தலைப்பு ஆசிரியர் செயல்பாட்டு டிப்பன்டென்சே பாய்ஸ் குறியீடு இயல்பான வடிவத்தை மீறுகிறது போன்றவை இது உண்மையில் மூன்றாவது நார்மல் பாம் இல் இல்லை எனவே இந்த ரெடுண்டன்ஸி ஐ குறைப்பது நல்லது அதை நார்மல்லைசேஷன் செய்வது நல்லது எனவே இங்கே நான் நார்மல்லைசேஷன் இன் உண்மையான படிகளைக் கடந்து செல்லவில்லை ஆனால் நீங்கள் எவ்வாறு நார்மல்லைசேஷன் செய்ய முடியும் என்பதைப் பற்றி நான் உங்களுக்கு உள்ளுணர்வாகக் காட்டுகிறேன் ஏனென்றால் ஆக்சஷன் நம்பர் ஐ என் நம்பர் ணுடன் மட்டுமே ரெலேஷனல் மற்றும் காபிகளைக் கண்காணிக்கும் என்பது மிகவும் வெளிப்படையானது எனவே நார்மல்லைசேஷன் இன் கீழ் இருக்க நாங்கள் முன்மொழிகிறோம் அதை நான் முன்னிலைப்படுத்தவும் காண்பிக்கவும் அனுமதிக்கிறேன் என் நம்பர் மற்றும் ஆக்சஷன் நம்பர் பராமரிக்கப்படும் புக் காபி கள் எனவே ஒவ்வொரு ஆக்சஷன் நம்பர் ணிற்கும் நாம் ஐ என் நம்பர் ஐ காண முடியும் இது எந்த புக் என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் மீதமுள்ள புக் விவரங்கள் இதில் வைக்கப்படும் இது புக் டேபிள் எனப்படும் மற்றொரு புதிய ரெலேஷனல் ஸ்கீமா ஐ கூறுகிறது இது முந்தைய அனைத்து ஆட்டிரிபியூட் களையும் கொண்டிருக்கும் ஆக்சஷன் நம்பர் ஐ எதிர்பார்க்கலாம் எனவே இப்போது நீங்கள் திட்டமிட்டால் புக் டேபிள் யில் இந்த டிபன்டென்சீ முழுமையாக திட்டமிடப்படும் எனவே புத்தக டிபன்டென்சீ களில் இந்த டிபன்டென்சீ நிலையை நீங்கள் முன்வைத்தால் அது முழு பாதுகாப்பையும் பாதுகாக்கும் எனவே இந்த சிதைவு ஒரு டிபன்டென்சீ நிலையை பாதுகாக்கும் மற்றும் ஐ என் நம்பர் ஐ பொதுவான ஆட்டிரிபியூட் களாகப் பயன்படுத்தி இயற்கையான இணைப்பால் இவை இரண்டையும் இணைக்க முடியுமா என்பதை நீங்கள் எளிதாக சரிபார்க்கலாம் எனவே இரண்டு செட் ஆட்டிரிபியூட் களின் குறுக்குவெட்டை நாம் எடுத்துக் கொண்டால் ஐ என் நம்பர் ஆட்டிரிபியூட் மற்றும் ஐ என் நம்பர் → புக் கேட்டலாக் களில் உள்ள அனைத்து ஆட்டிரிபியூட் களும் எனவே எங்கள் லாஸ்லெஸ் ஜாயின் r 1 ∩ r 2 → r எனவே இது எனக்கு ஒரு லாஸ்லெஸ் ஜாயின் தரும் மேலும் இந்த ஒவ்வொரு ரெலேஷனல் ஸ்கீமா ஐயும் நீங்கள் சரிபார்த்தால் இந்த பங்க்ஷனல் டிபன்டென்சீ லெப்ட் ஹேண்ட் சைட் ஒரு கீ ஆகும் எனவே புக் டேபிள் பாய்ஸ் கோட் நார்மல் பாம் இல் உள்ளது மற்றும் புக் காபி களும் நார்மல் பாம் இல் உள்ளது எனவே செயல்பாட்டு பாய்ஸ் கோட் நார்மல் பாம் டிகாம்போசிஷன் பார்மல் ப்ராசஸ் செய்வதன் மூலம் நீங்கள் அதே ரிசல்ட் க்கு வரலாம் ஆனால் இதை நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள் என்பதை உள்ளுணர்வாக நான் இங்கே காண்பித்தேன் எனவே நீங்கள் ஒரு தனி டேபிள் இல் தனித்தனியாக வைத்திருக்கும் புக் இன் விவரங்கள் உங்களிடம் உள்ளுணர்வுடன் தெளிவாகத் தெரியும் ஏனென்றால் அது காபி கள் முழுவதும் மாறாது காபி களைப் பற்றிய குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் ஐ பராமரிக்க எங்களுக்கு ஒரு தனி டேபிள் உள்ளது எனவே புக் களின் ரெலேஷன்ஷிப் ஐ மூவ் செய்வதை இது கவனித்துக்கொள்கிறது எனவே புத்தக வெளியீடு என்பது ஒரு ரெலேஷனல் திட்டமாகும் இது ஸ்டூடண்ட் பேக்கல்டி களுக்கும் புக் களுக்கும் இடையில் இப்போது புக் ரிலேஷன் இருந்து வருகிறது எனவே இந்த என்டிடி செட் களில் இரண்டை ஒரே மாதிரியாகக் கொண்டிருக்க முடியாது என்று நான் சொல்கிறேன் எனவே ஆரம்பத்தில் லைப்ரரி இல் ஒரு மெம்பர் இன் கருத்து உள்ளது என்பதை நன்றாக வைப்போம் எனவே புக் வெளியீடு என்பது மெம்பர் ளுக்கும் நிச்சயமாக புக் களுக்கும் இடையிலான ரிலேஷன் ஆக இருந்தால் மெம்பர் கள் மற்றும் ஸ்டூடண்ட் கள் அல்லது மெம்பர் கள் மற்றும் பேக்கல்டி களுக்கிடையிலான ரெலேஷன் எங்களுக்குத் தெரியாது ஆனால் புக் இஸ்யூ மெம்பர் களுக்கிடையில் இருக்க வேண்டும் ஆகையால் புக் மற்றும் நம்பர் மற்றும் ஆக்சஷன் நம்பர் ஆகியவை முக்கியமாக மாறும் இது நீங்கள் பார்க்கும் வகையில் இது ஏற்கனவே நார்மல் பாம் இல் உள்ளது கோட்டா என்பது ஒரு எளிய ரெலேஷனல் ஸ்கீமா ஆகும் அங்கு மெம்பர் டைப் அதிகபட்ச புக் கள் மற்றும் டுரேஷன் மற்றும் இது கீ இல் நார்மல் பாம் ஆகும் மெம்பர் கள் லைப்ரரி இன் அனைத்து மெம்பர் களையும் பட்டியலிட வேண்டிய ஒரு மெம்பர் ஐ போன்ற ஒன்றை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் எனவே அந்த பட்டியலில் ஒரு மெம்பர் நம்பர் ஐகொண்டிருப்பது அந்த மெம்பர் நம்பர் ஐவைத்திருக்கும் ஒருவர் உண்மையில் ஒரு மெம்பர் என்பதையும் அவர் எந்த டைப் மெம்பர் அல்லது அவர் அல்லது அவள் எந்த டைப் மெம்பர் என்பதையும் என்னிடம் சொல்ல வேண்டும் எனவே மெம்பர் நம்பர் மெம்பர் டைப் மற்றும் மெம்பர் டைப் சாத்தியமான 4 1 ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்படும் நான்கு சாத்தியமான மதிப்புகளில் இப்போது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது நிச்சயமாக இந்த மெம்பர் எங்கிருந்து பெறுகிறோம் என்பதை நாம் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் டைப் செய்து அந்த இன்பர்மேஷன் இங்கே இல்லை எனவே இது தொடர்பாக மேலும் ரிபைன்மென்ட் தேவைப்படும் ஸ்டூடண்ட் களிடம் செல்வோம் இது நாங்கள் செய்த முழு ஸ்கீமா ஆகும் எனவே ரோல் நம்பர் → அனைத்தும் ஆட்டிரிபியூட் குறிப்பாக ரோல் நம்பர் → மெம்பர் நம்பர் மெம்பர் நம்பர் → ரோல் நம்பர் ஏனெனில் ஒவ்வொரு ஸ்டூடண்ட் க்கும் ஒரு தனித்துவமான ரோல் நம்பர் மற்றும் வெளிப்படையாக ஒரு தனித்துவமான மெம்பர் நம்பர் ஐயும் நம்பர் அனைத்து ஆட்டிரிபியூட் களையும் கொண்டுள்ளது எனவே மெம்பர் நம்பர் → ரோல் நம்பர் ரோல் நம்பர் → மெம்பர் நம்பர் மற்றும் ரோல் நம்பர் → மீதமுள்ள ஆட்டிரிபியூட் இதன் பொருள் என்னவென்றால் இந்த ரெலேஷனல் ஸ்கீமா இல் ரோல் நம்பர் மற்றும் மெம்பர் நம்பர் இரண்டு கீ கள் உள்ளன இந்த டிசைன் இல் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் இது நாம் கேட்க வேண்டிய கொறி எனவே இஸ்யூ க்கு மெம்பர் நம்பர் தேவை என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் அல்லது கொறி கள் புக் இஸ்யூ இல் மெம்பர் நம்பர் உள்ளது அதாவது நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம் இப்போது நாங்கள் சமாளிக்க விரும்புவது இந்த புக் இஸ்யூ ஐ ஒரு ஸ்டூடண்ட் க்கு ஒரு புக் ஐ இஸ்யூ செய்வதையும் ஸ்டூடண்ட் மிருந்து ஒரு புக் ஐ ரிட்டன் தருவதையும் ஆகும் ஒவ்வொரு ரெக்கார்ட் ஐயும் மிகவும் ஹெவி ஆனதாக மாற்றும் அனைத்து ஸ்டூடண்ட் களின் விவரங்களையும் வைத்திருப்பது அவசியமாகும் அதோடு நாங்கள் கூடுதல் இணைக்க விரும்பினால் சிலர் சேரலாம் அல்லது நீங்கள் தேவையற்ற முறையில் சில கொறி களை செய்ய விரும்பினால் நாங்கள் மிகப் பெரிய அளவிலான டேட்டா களைக் கையாள வேண்டியிருக்கும் அடுத்த இரண்டு மாடியுல் களில் நாம் காண்பது போல ஒரு ரெக்கார்ட் பெரியதாக மாறினால் அது இயற்கையாகவே மிகவும் சிக்கலானதாக மாறும் எனவே இந்த டிசைன் இல் ஒருவித டிஸ்கம்பாட் உள்ளது இதேபோல் ஒரு மெம்பர் நம்பர் இங்கே இல்லை அது ஸ்டூடண்ட் ரெலேஷன் ஆகும் எனவே இது ஸ்டூடண்ட் ரெலேஷன் லிருந்து வருகிறது ஆனால் பொதுவாக இஸ்யூ ஐ பொறுத்தவரை இது பேக்கல்டி ரெலேஷன் லிருந்தும் வரக்கூடும் எனவே அது எவ்வாறு கையாளப்படுகிறது என்பது எங்களுக்குத் தெரியாது பின்னர் இஸ்யூ க்கு மெம்பர் டைப் தேவைப்படுகிறது இது ஸ்டூடண்ட் ஒரு அண்டர்கிராஜுவேட் போஸ்ட்கிராஜுவேட் அல்லது ரீசர்ச் என்று உங்களுக்குச் சொல்லும் ஆட்டிரிபியூட் டிகிரி இன் அடிப்படையில் பீல்டு இன் அடிப்படையில் இங்கே இம்பிளிசிட் ஆக இருக்கிறது ஆனால் அது எக்ஸ்பிளிசிட் ஆக பராமரிக்கப்படுகிறது இல்லை எனவே இந்த டிசைன் இன் இஸ்யூ கள் தான் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் பேக்கல்டி ஐடியைப் பார்க்கும்போது ஸ்டூடண்ட் ஐடியைப் போலவே எங்களுக்கு மிகவும் ஒத்த நிலைமை உள்ளது பேக்கல்டி இன் அனைத்து ஆட்டிரிபியூட் களும் ஸ்டூடண்ட் ஐடி → மெம்பர் நம்பர் மெம்பர் நம்பர் → ஐடி ஒவ்வொரு பேக்கல்டி க்கும் இரண்டு யூனிக் நம்பர் கள் இரண்டு கீ கள் உள்ளன ஸ்டூடண்ட் களைப் பொறுத்தவரை நாங்கள் கண்டது போன்ற இஸ்யூ கள் உள்ளன எனவே இதைப் பொறுத்தவரை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் எனவே நமக்கு என்ன முடியும் நான் எந்த வகையான இஸ்யூ களில் சிக்குவோம் என்று அர்த்தம் எனவே கொறி ஒரு புக் ஐ இஸ்யூ செய்த மெம்பர் ரின் பெயரைப் பெறுவதற்கான கொறி ஐ கருத்தில் கொள்வோம் ஆக்சஷன் நம்பர் சில ஆக்சஷன் நம்பர் 162715 என்று சொல்லுங்கள் இப்போது இதற்காக நாம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கொறி ஐ எழுத வேண்டுமானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொறி ஸ்டூடண்ட் மீது எழுதப்பட வேண்டுமா அல்லது பேக்கல்டி களுடன் எழுதப்பட வேண்டுமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மெம்பர் ஒரு ஸ்டூடண்ட் ஆக இருந்தால் அந்த புக் ஐ வழங்கிய ஸ்டூடண்ட் மெம்பர் நம்பர் ஐ கண்டுபிடிக்க ஸ்டூடண்ட் மற்றும் புக் ப்ராப்ளம் இஸ்யூ க்கு இடையில் நாம் சேரும் முதல் கொறி தேவை இந்த முடிவிலிருந்து ஆக்சஷன் நம்பர் எனக்கு குறிப்பிட்ட புத்தக வெளியீட்டு ரெக்கார்ட் ஐ அளிக்கிறது வரும் இதேபோல் மெம்பர் ஒரு பேக்கல்டி ஆக இருந்தால் எனக்கு வேறு கொறி தேவை இப்போது இது ஒரு ப்ராப்ளம் ஏனென்றால் என்னிடம் இரண்டு சாத்தியமான கொறி கள் இருந்தால் மற்றும் மெம்பர் நம்பர் இன் அடிப்படையில் எந்த கொறி ஐ கேட்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் அது போன்ற எந்த வழிமுறையையும் நாங்கள் செய்யவில்லை எனவே இந்த டிசைனில் ப்ராப்ளம் கள் உள்ளன எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் எனவே நாங்கள் மீண்டும் விவரக்குறிப்புக்குச் சென்று விவரக்குறிப்பு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் மெம்பர் கள் அண்டர்கிராஜுவேட் போஸ்ட்கிராஜுவேட் ரீசர்ச் ஸ்காலர் மற்றும் ஆசிரிய மெம்பர் கள் என நான்கு பிரிவுகள் இருப்பதாகவும் குறைந்தபட்சம் இந்த ரெலேஷன்ஷிப் ஸ்பெஷலைசேஷன் குறைந்தபட்சம் இருப்பதாகவும் நாங்கள் ஏற்கனவே ஒரு மெம்பர் ளின் கான்செப்ட் மெம்பர் களைச் செய்துள்ளோம் என்றும் கூறலாம் இதில் ஒரு மெம்பர் நம்பர் மற்றும் மெம்பர் டைப் உள்ளது ஆனால் இப்போது அந்த மெம்பர் ஒரு ஸ்டூடண்ட் அல்லது ஒரு ஆசிரியரா என்பது உண்மையில் முக்கியமானது என்பதை இப்போது பார்த்தோம் இது எங்கள் கொறி ஐ எவ்வாறு டிசைன் செய்கிறோம் என்பதைப் பொறுத்தவரை மிகவும் தனித்துவமான தீர்மானிக்கும் காரணியாகும் எனவே வெளிப்படையாகக் குறிப்பிடப்படாத புதிய ஆட்டிரிபியூட் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் ஸ்டூடண்ட் அல்லது பேக்கல்டி ஆக இரண்டு மதிப்புகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு மெம்பர் கிளாஸ் ஐ தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மெம்பர் கிளாஸ் என்று அழைப்போம் எனவே இதன் பொருள் என்ன ஸ்டூடண்ட் கிளாஸ் ஸ்டூடண்ட் ஆக இருந்தால் மெம்பர் டைப் ug pg அல்லது rs ஆக இருக்கலாம் மற்றும் மெம்பர் கிளாஸ் பேக்கல்டி ஆக இருக்கலாம் மெம்பர் டைப் எஃப் சி மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை விட பர்சன் ஒரு பேக்கல்டி ஆக இருக்கிறார் பின்னர் இந்த மெம்பர் கள் டேபிள் இல் ரோல் நம்பர் மற்றும் ஐடியை பராமரிக்கவும் எனவே ரோல் நம்பர் வெளிப்படையாக மெம்பர் கிளாஸ் ஸ்டூடண்ட் ஆக இருந்தால் அந்த பர்சன் ஒரு ஸ்டூடண்ட் மற்றும் ரோல் நம்பர் இருக்கும் ஆனால் ஒரு ஊழியர் ஐடியான ஐடி பூஜ்யமாக இருக்கும் அதே நேரத்தில் மெம்பர் கிளாஸ் ஒரு ரெக்கார்டு க்கான பேக்கல்டி ஆக இருந்தால் ரோல் நம்பர் பூஜ்யமாக இருக்கும் ஏனெனில் ஒரு ஆசிரியருக்கு ரோல் நம்பர் இருக்க முடியாது ஆனால் ஐடி இருக்கும்

எனவே அதன் கான்சீக்ஒன்ஸ் முந்தைய கொறி இன் அடிப்படையில் என்ன என்று பார்ப்போம் எனவே நாங்கள் திரும்பிச் சென்று கொறி ஐ பார்க்கும்போது ப்ராப்ளம் கள் கணிசமாக தீர்க்கப்பட்டிருப்பதைக் காண்போம் ஏனென்றால் இப்போது அந்த மெம்பர் இன் நேம் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் அடிப்படை கண்டிஷன் ஆனால் மன்னிக்கவும் இது ஒரு அடிப்படை கண்டிஷன் அந்த புக் ஐ இஸ்யூ செய்த மெம்பர் நம்பர் ஐ குறிப்பிடவும் ஆனால் நேம் ஐ கண்டுபிடிப்பதில் உள்ள உண்மையான ப்ராப்ளம் இங்கே சால்வ் செய்ய முடியும் ஏனென்றால் நான் இரண்டு கொறி களை எழுதி முதல் ஒன்றியத்தை எடுக்க முடியும் கொறி பேக்கல்டி களிடம் ரன் ஆகிறது மற்ற கொறி ஸ்டூடண்ட் மீது ரன் ஆகிறது இப்போது இங்கே நான் ஒரு மெம்பர் கிளாஸ் ஐ கொண்டிருப்பதால் அந்த மெம்பர் ஒரு பேக்கல்டி ஆ அல்லது மெம்பர் ஒரு ஸ்டூடண்ட் ஆ என்பதைச் சொல்லுங்கள் எனவே இந்த கொறி களில் ஒன்று உண்மையில் நல் ரிசல்ட் எந்த ரெக்கார்ட் ம் எழுதாது ஏனெனில் இது இந்த நிலைக்கு மேட்ச் ஆகாது ஆனால் மற்றொன்று நாம் மேட்ச் ஆகும் மேலும் ரெக்கார்ட் ஐ எனக்குக் கொடுக்கும் ரெலேஷனல் பெயர்களை முதல் பெயரையும் கடைசி பெயரையும் எனக்குக் கொடுக்கும் மெம்பர் மற்றும் நிச்சயமாக நாங்கள் பேக்கல்டி களைப் பார்க்கும்போது அதை உறுதிப்படுத்த வேண்டும் மெம்பர் கள் ரிலேஷன் க்கும் பேக்கல்டி ரிலேஷன் ற்கும் இடையிலான மெம்பர் ஐடி யின் இக்குவாலிட்டி ஐ நாம் சரிபார்க்க வேண்டும் மேலும் ஸ்டூடண்ட் உடன் கையாளும் போது ரோல் நம்பர் இன் இக்குவாலிட்டி ஐ சரிபார்க்க வேண்டும் எனவே இந்த வழியில் யூனியன் பீச்சர் ஐயும் உங்களுக்குத் தெரிந்த நெஸ்டட் கொறி பீச்சர் ஐயும் பயன்படுத்தி இன்டல்லைஜன்ட்லி பயன்படுத்துவதன் மூலம் நாம் எளிதாக ஒரு கொறி ஐ எழுதலாம் மேலும் மறைமுகமாக இப்போது டேட்டா இன் அடிப்படையில் நான் எந்த டேபிள் ஐ மாற்றுவது என்பது உண்மையில் இருந்து டேட்டா ஐ பார்ப்பதிலிருந்து சால்வ் செய்யப்படும் எனவே இந்த ரிபைன்மென்ட் மூலம் எனது மெம்பர் கள் ஸ்கீமா இப்போது மெம்பர் நம்பர் →மெம்பர் கிளாஸ் மெம்பர் டைப் ரோல் நம்பர் மற்றும் ஐடி மெம்பர் நம்பர் மற்றும் மெம்பர் டைப் → மெம்பர் கிளாஸ் என மாறிவிடும் ஏனென்றால் சில மெம்பர் டைப் அண்டர் கிராஜுவேட் என்று எனக்குத் தெரிந்தால் எனக்கு மெம்பர் டைப் ஸ்டூடண்ட் என தெரியும் மற்றும் எனவே கீ ஆப்வியஸ்லி இது ஒரு நம்பர் எனவே அதைச் செய்தபின் நாங்கள் மீண்டும் ஸ்டூடண்ட் மற்றும் பேக்கல்டி களிடம் செல்கிறோம் ஏனென்றால் இப்போது எங்களுக்கு மெம்பர் நம்பர் தேவையில்லை ஏனென்றால் இவை ரிட்டன் இல் நேரடியாக ஈடுபடாது ஏனென்றால் உங்களுக்கு தேவையானது மெம்பர் நம்பர் மட்டுமே இது ஏற்கனவே மெம்பர் ளில் உள்ளது எனவே இப்போது இது ஒரு ரோல் நம்பர் ஆகும் இது மெம்பர் நம்பர் இனி பயன்படுத்தப்படாது என்பதை தீர்மானிக்கிறது மெம்பர் ளில் உள்ளதாக நாங்கள் கருதிய மெம்பர் டைப் மற்றும் மெம்பர் கிளாஸ் இல் ஒரு புதிய ரெக்கார்டு உருவாக்கப்படும் நேரத்தில் டிகிரி மதிப்பிலிருந்து பெறப்பட வேண்டும் எனவே ஒரு புதிய ஸ்டூடண்ட் ரெக்கார்டு உருவாக்கப்படும் போது இந்த ரெலேஷன் இல் ஒரு என்றி செய்யப்படும் அதோடு ரெலேஷனல் என்றி மெம்பர் நம்பர் கொடுக்கப்பட்ட மெம்பர் கள் ரெலேஷனல் இல் நாம் நடக்க வேண்டும் மேலும் மெம்பர்ஷிப் டைப் டிகிரி பெறப்படும் பேக்கல்டி களின் அடிப்படையில் இருக்கும் எனவே ரிபைன்மென்ட் பிறகு புக் கேட்டலாக் லில் இருந்து இந்த எட்டு ரெலேஷனல் ஸ்கீமா கள் எங்களிடம் உள்ளன அவை ஒவ்வொரு புக் காபி களின் இன்ஃபர்மேஷன் களையும் கொடுக்கின்றன அவை எதனை பற்றிய இன்ஃபர்மேஷன் களை வைத்திருக்கின்றன வெவ்வேறு காபி கள் புக் இஸ்யூ என்ன அடிப்படை இஸ்யூ இன்ஃபர்மேஷன் லைப்ரரி மெம்பர் களின் கருத்தை ஆதரிப்பதற்காக நாங்கள் உருவாக்கிய virtual வகையான ரெலேஷன் எங்களிடம் உள்ளது மேலும் ஸ்டூடண்ட்ஸ் களும் பேக்கல்டி களும் இந்த மெம்பர் ளுடன் ரோல் நம்பர் மூலமாகவோ அல்லது ஐடி மூலமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் மற்றும் நாங்கள் தொடாத ஊழியர்களோடு ரிலேட் ஆனவர்கள் எனவே இது இறுதி ரெலேஷனல் ஸ்கீமா ஆகும் இந்த மாடியுல் இல் ஒரு மிக எளிய ஸ்பெசிஃபிகேஷன் தொடங்கி அந்த என்டிடி செட் ஆட்டிரிபியூட் உருவாக்குவதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வாறு நியாயப்படுத்தலாம் மற்றும் செயல்பட முடியும் என்பதை உங்களுக்கு விளக்கினேன் பின்னர் ஆட்டிரிபியூட் மற்றும் ரெலேஷன்சிப் களை அமைக்கிறது பின்னர் ரெலேஷனல் பங்க்ஷன்நாலடி டிப்பன்டன்சி ஐ பார்த்து ரெலேஷனல் ஸ்கீமா இல் நுழைந்து அதைச் ரிபைன் செய்யவும் உங்கள் கொறி ஐ செய்வதற்கான ரெக்குயர்மென்ட்ஸ் கள் என்ன என்பதையும் ஆராய்ந்து இறுதி ரிபைன் செய்யப்பட்ட ஸ்கீமா ற்கு வாருங்கள் எனவே நாங்கள் பேசிய பல்வேறு கொறி கள் மற்றும் பிறவற்றை இப்போது கோட் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸ் தயவுசெய்து அந்த கொறி களை கோட் செய்ய முயற்சிக்கவும் அதை எவ்வாறு சிறப்பாகச் செய்வது என்ற அடிப்படையில் நீங்கள் லேன் செய்ய முடியும் இந்த ஆஃப்லைனில் சில சப்ளிமெண்டரி இன்ஃபர்மேஷன் களையும் வழங்க முயற்சிப்பேன்